பிஸிக்கல் சிந்தேசிஸ் குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடர்கிறோம் எங்கள் கடைசி சொற்பொழிவில் 2 நுட்பங்களைப் பற்றி பேசினோம் கேட் அளவிடுதல் மற்றும் பப்பரிங் பப்பரிங் இன்டர்கனெக்ஷன் லைனை அறிமுகப்படுத்துதல் நாங்கள் எங்கள் விவாதத்தை தொடர்கிறோம் இந்த விரிவுரையின் மூன்றாவது அணுகுமுறையாக நெட்லிஸ்ட் மறுசீரமைப்பைப் பார்க்கிறோம் பெயர் குறிப்பிடுவது போல நாம் சர்க்யூட் நெட்லிஸ்ட்டை ஏதோவொரு வகையில் மாற்ற முயற்சிக்கிறோம் அதை நீங்கள் பல வழிகளிள் செய்யலாம் இப்போது நாம் நெட்லிஸ்ட்டை ஏதோவொரு வகையில் மாற்றியமைக்கிறோம் என்று நான் கூறியது போல நேரத்தை மேம்படுத்துவதே நமது நோக்கம் ஆனால் இயற்கையாகவே இந்த மாற்றத்தால் இந்த சுற்று செயல்பாடு மாற வேண்டும் அதை மாற்றக்கூடாது இந்த சுற்று செயல்பாடு மாற்றியமைக்கப்படக்கூடாது ஆனால் சில கூடுதல் கேட்ஸ்கள் கேட் தேவைப்படலாம் சில கூடுதல் இணைப்புகளைச் சேர்க்க வேண்டியிருக்கும் இங்கே பல நுட்பங்களைப் பார்ப்போம் இந்த பட்டியல் முழுமையானது அல்ல மிகவும் பொதுவான நெட்லிஸ்ட் மாற்றும் நுட்பங்கள் பின்வருமாறு குளோனிங் என்பது பெயரைப் போலவே நாம் இங்கே ஒருவித குளோனிங் அல்லது நகல் செய்கிறோம் நாங்கள் கேட்ஸ்களை நகலெடுக்கிறோம் ஃபானின் அல்லது ஃபேன்அவுட் ட்ரீ நெட்வொர்க்குகளை மறுவடிவமைக்கலாம் சில கேட்களின் பரிமாற்ற பின்ஸ்களை நாம் இடமாற்றம் செய்யலாம் சில எளிய பூலியன் இயற்கணித விதிகளைப் பயன்படுத்தி சில கேட்களை நாம் டீகம்போஸ் செய்யலாம் மேலும் இங்கே மீண்டும் பூலியன் இயற்கணித விதிகளைப் பயன்படுத்தி சில சுற்றுகளை மறுசீரமைக்க முடியும் எனவே நேர பண்புகள் மேம்படுத்தப்படுவதற்காக அவற்றை நாம் வேறு வழியில் செயல்படுத்தலாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் குளோனிங் என்பது சில நேரங்களில் நாம் ஒரு கேட்டை நகலெடுக்க வேண்டியிருக்கலாம் என்பதைக் குறிக்கிறது எனவே நாங்கள் உண்மையில் என்ன பேசுகிறோம் என்பதை முதலில் உள்ளுணர்வாக உங்களுக்குச் சொல்கிறேன் பிறகு நான் அதைப் பற்றி பேசுவேன் எங்களிடம் ஒரு கேட் இருப்பதாகச் சொல்வோம் இந்த கேட் வெளியீடு ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களுக்குச் செல்லக்கூடும் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்பதைக் குளோன் செய்வதன் மூலம் உள்ளீடுகள் A மற்றும் B எனக் கூறுவோம் இந்த கேட்டையும் அதே கேட்டையும் நாம் இரண்டு முறை நகலெடுக்கிறோம் எனவே இங்கே இது பல ஃபேன்அவுட் புள்ளிகளுக்குச் செல்லக்கூடும் ஆனால் இங்கே நாம் இந்த வெளியீட்டை ஒரு சப்செட்க்கு அனுப்புகிறோம் இந்த வெளியீட்டை மற்ற சப்செட்க்கு அனுப்புகிறோம் எனவே இவற்றில் வெளியீடுகளை நாம் பிரிக்கலாம் இந்த குளோனிங் நமக்கு ஏன் தேவைப்படும் நீங்கள் சிந்திக்க 2 காரணங்கள் இருக்கலாம் முதலாவதாக இந்த விஷயத்தில் ஏராளமான ஃபேன்அவுட் இணைப்புகள் இருக்கலாம் அதாவது லோடு காப்பாசிட்டன்ஸ் பெரிய மதிப்பைக் கொண்டிருக்கலாம் அதாவது இந்த கேட் அந்த லோடு காப்பாசிட்டன்ஸ்சை இயக்கும் சார்ஜ் மற்றும் டிஷ்சார்ஜ் மெதுவாக மாறும் எனவே ஒட்டுமொத்த கேட் தாமதம் பெரியதாக இருக்கும் ஆனால் இங்கே நாம் இந்த CL ஐ 2 பகுதிகளுக்கு விநியோகித்துள்ளோம் அவை சமமாக இருந்தால் நான் CL ஐ 2 ஆகவும் CL 2 ஆகவும் பிரித்தேன் என்று சொல்லலாம் எனவே எனது தாமதம் ஏறக்குறைய பாதி சரியாகிவிடும் இங்கே எனது கருத்தில் சார்ஜ் மற்றும் டிஷ்சார்ஜ் நேரங்கள் குறித்து மட்டுமே லோடு காப்பாசிட்டன்ஸ்சை என்னால் குறைக்க முடிந்தால் எனது சார்ஜ் மற்றும் டிஷ்சார்ஜ் நேரத்தையும் குறைக்கலாம் எனவே மற்றொரு காரணம் இருக்கக்கூடும் என் மொத்த தளவமைப்பைப் பார்ப்போம் இந்த NAND கேட் இங்கே இருந்தது மற்றும் வெளியீடு பல வேறுபட்ட இடங்களுக்குச் சென்று கொண்டிருந்தது என்று சொல்வோம் சில வெளியீடுகள் இங்கே செல்கின்றன என்று சொல்லலாம் இவை 3 புள்ளிகளாக இருந்தன ஆனால் மற்ற வெளியீடுகள் எங்காவது சென்று கொண்டிருந்தன அவை வெகு தொலைவில் உள்ளன வெகு தொலைவில் இருப்பதால் இந்த நீண்ட லைன்கள் ஒவ்வொன்றும் ஒரு நீண்ட இன்டர்கனெஷன் தாமதத்திற்கு பங்களிக்கும் எனவே உள்ளுணர்வாக இந்த கேட்களை கையாள அல்லது இந்த நீண்ட இணைப்புக் லைன்களைக் கையாளலாம் அதற்கு பதிலாக நீங்கள் செருகும் இந்த நீண்ட வரியை நேரடியாக ஓட்டலாம் நீங்கள் அதை நகலெடுத்து பயன்படுத்தவும் இந்த கேட்டை பொருத்தமான நிலையில் இருப்பதைக் கண்டுபிடித்து இயக்கவும் இங்கே அல்ல நீங்கள் அதை இங்கேயும் இங்கேயும் நன்றாக வைக்கலாம் எனவே மீண்டும் வருவோம் நான் விளக்கியது போல கேட் நகல் அல்லது குளோனிங் பின்வரும் 2 சூழ்நிலைகளுக்கான தாமதத்தை குறைக்கும் முதலில் கேட் ஃபேன்அவுட் பெரியதாக இருக்கும்போது இந்த 2 கேட்களுக்கு இடையில் மொத்த ஃபேன்அவுட்டை நாம் பிரிக்கலாம் எனவே ஃபேன்அவுட் கொள்ளளவு குறைந்த செயல்திறன் மிக்கதாக மாறும் திடீரென்று மற்ற விஷயத்தில் நான் விளக்கினேன் என்றால் கேட்களின் வெளியீடு 2 வெவ்வேறு பகுதிகளுக்கு அல்லது 2 வெவ்வேறு திசைகளுக்குச் செல்கிறது இதனால் இவற்றில் ஒரு நல்ல இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அதை எங்கு வைக்க வேண்டும் ஏனென்றால் வெளியீடுகள் இரண்டும் சிப்பின் வெவ்வேறு மூலைக்கு செல்கின்றன எனவே நீங்கள் மிடிலில் வைத்தாலும் கூட வயரின் நீளம் நீளமாக இருக்கலாம் எனவே கேட்களின் 2 நகல்களைப் பயன்படுத்துவது நல்லது ஒன்று நீங்கள் அதை நெருக்கமாக வைக்கிறீர்கள் மற்றொன்று நீங்கள் அதை நெருக்கமாக வைக்கிறீர்கள் நீங்கள் அதைப் போலவே குளோன் செய்கிறீர்கள் குளோனிங்கின் விளைவு இப்போது நாம் பார்த்தது இயக்கப்படும் கொள்ளளவை 2 சமமான கேட்களுக்கு இடையில் பிரிப்பதாகும் அதாவது வெளியீட்டு கொள்ளளவு CL CL by 2 மற்றும் இந்த சி எல் 2 ஆல் வகுக்கப்படுகிறது அப்ஸ்ட்ரீம் கேட்களின் ஃபேன்அவுட்டை அதிகரிக்கும் செலவில் இதன் பொருள் என்ன இங்கே மீண்டும் பார்ப்போம் ஆரம்பத்தில் இந்த உள்ளீடு A NAND கேட்டின் இந்த ஒற்றை உள்ளீட்டிற்கு வந்து கொண்டிருந்தது ஆனால் இப்போது இந்த உள்ளீடு A 2 வெவ்வேறு இடங்களுக்கு வர வேண்டும் எனவே நான் A மற்றும் B லைன்னின் ஃபேன்அவுட்டை திறம்பட அதிகரித்து வருகிறேன் இப்போது A க்கு ஒரு ஃபேன்அவுட் உள்ளது இதைத்தான் நாம் அப்ஸ்ட்ரீம் கேட்கள் என்று குறிப்பிடுகிறோம் குளோனிங்கிற்குப் பிறகு வரும் இந்த உள்ளீடுகள் இந்த A இரண்டையும் இயக்க வேண்டும் மேலும் இந்த B இரண்டையும் இயக்க வேண்டும் எனவே அப்ஸ்ட்ரீம் கேட்களின் பேன்அவுட்டை அதிகரிப்பதாக நாம் குறிப்பிட்டோம் வெளியீடு 2 வெவ்வேறு திசைகளில் சென்றால் இரண்டாவதாக நீங்கள் குறிப்பிடலாம் எனவே நாம் கேட்டை பிரதிபலிக்கலாம் மேலும் குளோன்களை டௌன்ஸ்ட்ரீம் லாஜிக்கிருக்கு நெருக்கமாக வைக்கலாம் டௌன்ஸ்ட்ரீம் லாஜிக் என்பது ஃபேன்அவுட் பக்கத்தை நோக்கிய சுற்று என்று பொருள் எனவே நாம் அதை நெருக்கமாக வைக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் முன்பு காட்டிய அதே தாமத கொள்ளளவு தாமத மாதிரியைப் பயன்படுத்துவோம் இது போன்ற ஒரு உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அங்கு எனக்கு ஒரு NAND கேட் உள்ளது இது 5 ஃபேன்அவுட் இணைப்புகளை 5 மொத்த சுமை கொள்ளளவுடன் இயக்குகிறது எனவே இது B நாம் எடுத்த கேட் அளவு B ஆகும் கேட் அளவு B க்கு இதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் 5 ஃபெம்டோபரட் கொள்ளளவுக்கு தாமதம் 45 பைக்கோசெகண்டுகள் இங்கு தாமதம் 45 பைக்கோசெகண்டுகள் ஆகும் இப்போது நாம் இதைச் செய்கிறோம் இதை நாம் பிரிக்கிறோம் எனவே அவற்றில் ஒன்று VA மற்றும் VB என்று சொல்லலாம் இந்த கேட்கள் அனைத்தும் முன்பு ஒரே அளவுதான் என்பது உண்மை இல்லை எனவே நாம் இருக்க வேண்டியிருக்கலாம் இங்கே எடுத்துக்காட்டாக இங்கே இந்த VA 2 சுமைகளாக இருக்கிறது VB 3 சுமைகளாக இருக்கிறது ஏனென்றால் இங்கே சுமை அதிகமாக இருப்பதால் நாம் இங்கே ஒரு பெரிய கேட்டை பயன்படுத்துகிறோம் இங்கு சுமை குறைவாக இருப்பதால் இங்கே ஒரு சிறிய கேட்டை பயன்படுத்துகிறோம் VA வின் கொள்ளளவு 2 மற்றும் VB வின் கொள்ளளவு 3 சுமை 2 உடன் VA ஐப் பார்ப்போம் இது 30 மற்றும் கொள்ளளவு 3 உடன் VB 33 ஆகும் இது 30 ஆக இருக்கும் இது 33 ஆக இருக்கும் இப்போது 45 க்கு பதிலாக தாமதங்கள் இங்கு 30 ஆகவும் இங்கு 33 ஆகவும் வருகின்றன தாமதத்தை சரியான முறையில் குறைக்க முடிந்தது ஆனால் a மற்றும் b இன் ஃபேன்அவுட்கள் அதிகரித்து வருவதாக நான் சொன்னது போல இப்போது இது ஒரு கூடுதல் மற்றும் ஃபேன்அவுட் b கூடுதல் ஃபேன்அவுட்ககளைக் கொண்டிருக்கும் டௌன்ஸ்ட்ரீம் கொள்ளளவு பெரியதாக இருக்கும்போது குளோனிங்கை விட பப்பரிங் சிறப்பாக இருக்கும் அப்ஸ்ட்ரீம் கேட்களின் ஃபேன்அவுட் திறனை பஃபர் அதிகரிக்க வேண்டாம் என்பதற்கான காரணம் இங்கே இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நான் சொல்வேன் நான் ஒரு சுமை ட்ரிவிங் செய்கிறேன் இந்த சுமை பெரியது என்று வைத்துக்கொள்வேன் நான் ஒரு பெரிய கொள்ளளவை இயக்குகிறேன் நான் சொல்வது என்னவென்றால் குளோனிங்கிற்கு பதிலாக பப்பரிங் ஒரு சிறந்த வழி எனவே குளோனிங்கின் மூலம் நாம் சுமைகளைப் பகிர்ந்து கொள்கிறோம் நாம் இங்கு பகிர்ந்துகொண்டிருக்கும் சுமையின் ஒரு பகுதி சுமைகளை நாம் இங்கே பகிர்கிறோம் வெளியீட்டைப் பிரிக்கிறோம் சுமை கொள்ளளவு சிலவற்றை நீங்கள் ட்ரிவிங் செய்யும் சந்தர்ப்பங்களில் பப்பர்ஸ் பயன்பாடு சிறப்பாக இருக்கும் பப்பர்ஸ் நன்மை என்னவென்றால் உள்ளீட்டு பக்கத்தில் நீங்கள் சுமை கொள்ளளவின் ஃபேன்அவுட் அதிகரிக்கவில்லை என்று கூறுவதால் இந்த கொள்ளளவு குறைந்தபட்ச கொள்ளளவாகவே மாறுகிறது ஆனால் நீங்கள் இங்கே பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இது C என்றால் இங்கே பயனுள்ள கொள்ளளவு இரண்டு மடங்கு C ஆக மாறும் ஏனென்றால் நீங்கள் இப்போது 2 கேட்களை ட்ரிவிங் செய்கிறீர்கள் இதைத்தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன் ஏனெனில் பப்பர்ஸ் அப்ஸ்ட்ரீம் கேட்களின் ஃபேன்அவுட் கொள்ளளவை அதிகரிக்காது ஆனால் நிச்சயமாக பிலேஸ்மேன்ட்டை கொண்டு இயக்கப்படும் குளோனிங் மிகவும் சக்திவாய்ந்த கருத்தாகும் சிப்பின் வேறு சில பகுதிகளில் ஃபேன்அவுட் இலக்குகள் இருந்தால் ட்ரிவிங் கேட்டின் ஒரு குளோனை நெருக்கமாக வைக்கலாம் அது இந்த பிலேஸ்மேன்ட்டை கொண்டு இயக்கப்படும் குளோனிங் என்று அழைக்கப்படுகிறது நாங்கள் குளோனிங் செய்கிறோம் சுமைகள் அல்லது பிற விஷயங்களைப் பார்ப்பதன் மூலம் மட்டுமல்ல அவை எங்கு செல்கின்றன என்பதையும் நாங்கள் தேடுகிறோம் நீங்கள் இங்கே ஒரு கிளஸ்டரைக் கண்டால் நீங்கள் ஒரு குளோனை வைக்கிறீர்கள் அந்தக் கிளஸ்டருக்கு அருகில் குளோனின் நகலை வைக்கவும் வேறு சில புள்ளிகள் அங்கு சென்றால் குளோனின் மற்றொரு நகலை அந்தக் கிளஸ்டருக்கு அருகில் வைக்கவும் இங்கே ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் 5 சிக்னல்களை இயக்கும் ஒரு கேட் இருந்தது என்று இங்கே சொல்லலாம் d e f g h அங்கு d e f ஒன்றாக மூடப்பட்டு v க்கு நெருக்கமாக இருக்கும் ஆனால் g மற்றும் h இன்னும் சிறிது தொலைவில் உள்ளது எனவே நாங்கள் சொல்வது என்னவென்றால் நீங்கள் ஒரு கேட்டை குளோன் செய்கிறீர்கள் இந்த புதிய நகல் v' க்கு நெருக்கமாக g h வைக்கிறீர்கள் நாங்கள் அதை v க்கு அருகில் வைத்திருக்க மாட்டோம் இதை இன்னும் சிறிது நேரம் வைத்திருங்கள் ஒருவேளை இந்த வயர்கள் நீளமாகிவிடும் ஆனால் இந்த தாமதம் மிகவும் குறைவாகவே இருக்கும் இப்போது மற்ற நுட்பங்கள் ஃபானின் ட்ரீயின் மறுவடிவமைப்பு ஒரு ஃபானின் இணைப்பு இருக்கும் போதெல்லாம் ஃபானின் ட்ரீயை மறுவடிவமைப்பு செய்வது இது போன்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அதாவது இது போன்ற ஒரு கேட் நெட்லிஸ்ட் எங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இங்கே கேட் வகை முக்கியமல்ல 2 நிலைகளில் 3 கேட்கள் உள்ளன a b c d உள்ளீடுகள் மற்றும் இதன் உண்மையான வருகை நேரம் இந்த உள்ளீடுகள் 4 3 1 0 என காட்டப்பட்டுள்ளன அதாவது முதல் உள்ளீடு தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது கடைசி உள்ளீடு விரைவாக வந்து சேர்கிறது இப்போது நான் இந்த கேட்டை இப்படி செயல்படுத்தினால் 1 கேட்களின் தாமதத்தைக் குறிக்கிறது இந்தச் செயல்பாட்டை நாம் இப்படிச் செயல்படுத்தினால் வெளியீடு 6 நிமிட நேரத்திற்குப் பிறகுதான் கிடைக்கும் ஏனெனில் உள்ளீட்டில் ஒன்று 4 க்கு மட்டுமே வருகிறது பின்னர் 1 மற்றும் 1 6 ஆனால் நான் இதை இப்படி செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது வெளிப்படையாக ஒரு லாஜிக் வடிவமைப்பாளருக்கு லாஜிக் வடிவமைப்பாளர் இது ஒரு மோசமான வடிவமைப்பு என்று கூறுகிறார் இங்கே எனக்கு 2 நிலை உள்ளது அதாவது தாமதம் 2 3 நிலை உள்ளது எனவே தாமதம் மூன்று ஆக இருக்க வேண்டும் ஆனால் இந்த நிலையான நிகழ்வுகளில் தாமதம் 3 ஆக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வருகை நேரத்தைப் பார்த்தால் நேரத்தைப் பொறுத்தவரை இந்த உணர்தல் சிறந்தது ஏன் இந்த மெதுவான உள்ளீடு ஒரு கேட் தாமதத்தை மட்டுமே எதிர்கொள்கிறது இப்போது வெளியீடு 5 ஆல் தயாராகிவிடும் ஏனெனில் 1 மற்றும் 1 இந்த வெளியீடு 2 3 மற்றும் 2 க்கு தயாராக இருக்கும் இந்த வெளியீடு 4 க்கு தயாராக இருக்கும் எனவே இந்த வெளியீடு 5 க்குள் தயாராக இருக்கும் எனவே இங்கே வெளியீடு நேரம் 6 இல் வருகிறது ஆனால் இந்த மறுசீரமைப்பிற்குப் பிறகு உங்கள் உண்மையான வெளியீட்டு நேரம் 5 ஆகிறது எனவே இதுதான் நன்மை எனவே ஃபானின் மறுசீரமைப்பு இதுதான் கேட்களின் உள்ளீட்டில் லைன்ஸ் வரும்போதெல்லாம் வெறுமனே பூலியன் விதிகளைப் பயன்படுத்தி நெட்வொர்க்கை மறுவடிவமைக்க முடியும் அதாவது மெதுவான சமிக்ஞை லைன்ஸ்கள் ஒரு இடத்தில் வைக்க முயற்சிக்கிறீர்கள் இது வேகமான பாதையைப் பெறும் இங்கே போன்ற வெளியீட்டிற்கு நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள் இதேபோல் வெளியீட்டு பக்கத்திற்கு நாம் செய்யலாம் உள்ளீட்டு லைன்ஸ்கள் மட்டுமல்லாமல் வெளியீட்டு சுமை கொள்ளளவையும் நீங்கள் வெவ்வேறு பிரிவில் சமப்படுத்த முடியும் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் முதலில் நாம் மீண்டும் ஸ்லைடிற்கு வருவோம் முதலில் உதாரணத்தைப் பார்ப்போம் உங்களிடம் இது போன்ற ஒரு சுற்று இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இங்கு கேட் இருந்தது 1 தாமதம் 2 பப்பர்ஸ் y1 மற்றும் y2 இருந்தன இந்த பாதையைச் சொல்வோம் இதை நான் ஒரு பாதை 1 என்று அழைக்கிறேன் இந்த பாதையை நான் பாதை 2 என்று அழைக்கிறேன் இந்த பப்பர்ஸ் இந்த 2 லைன்ஸ்களை இயக்குகிறது இந்த பப்பர்ஸ் இந்த லைன்ஸ்களை ட்ரிவ் செய்கிறது என்று சொல்லலாம் ஆனால் இங்கே நான் என்ன செய்கிறேன் என்றால் இந்த லைன்ஸ்கள் இறுதியில் ஒரே மூலத்திலிருந்து அதே ஃபேன்அவுட் வருவதைக் காண்கிறோம் இந்த 1 மற்றும் 2 மற்றும் 3 இல் பப்பரை பயன்படுத்தி நான் பிரிந்துவிட்டேன் இப்போது இந்த லைன்ஸ்களில் ஒன்றை வைத்துக்கொள்வோம் இதை இங்கிருந்து இங்கிருந்து நகர்த்தலாம் நான் இதைச் செய்தால் இந்த பப்பர்ஸ் இங்கு இனி எனக்குத் தேவையில்லை நான் காட்டவில்லை இது மற்ற இடங்களுக்கும் போகலாம் எனவே பாதையில் ஒன்று பப்பரில் ஒன்று அகற்றப்படலாம் இப்போது அது இருக்கலாம் அந்த பாதை 1 குறுகிய பாதையாக இருந்தது நாங்கள் அதை வேகமாக செய்ய முயற்சிக்கிறோம் இதைச் செய்ய இது ஒரு முறையாக இருக்கலாம் ஸ்லைடிற்கு மீண்டும் செல்வோம் எடுத்துக்காட்டில் இந்த y1 தேவைப்பட்டது ஏனெனில் பாதை 1 இன் சுமை கொள்ளளவு பெரியது இந்த பாதை 1 இன் சுமை கொள்ளளவு பெரியது இது 2 கூட்டாளர்களை 2 உள்ளீடுகளை ட்ரிவிங் செய்வதை நீங்கள் காண்கிறீர்கள் அதனால்தான் எங்களுக்கு இங்கே ஒரு பப்பர் தேவைப்பட்டது எனவே ஃபேன்அவுட் ட்ரீயை மறுவடிவமைப்பதன் மூலம் நாங்கள் என்ன செய்தோம் பாதை 1 இன் சுமை கொள்ளளவை குறைக்கிறோம் எனவே பப்பர் y1 தவிர்க்கப்பட்டது எனவே இதை நாங்கள் இங்கு மாற்றினோம் இந்த பப்பர் ஏற்கனவே இருந்தது ஏற்கனவே இது ட்ரிவிங் எனவே எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த பப்பரை நீங்கள் தவிர்க்க முடியுமா ஆனால் பாதை 2 இன் இந்த அதிகரித்த தாமதம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இது முக்கியமான பாதை இல்லை என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் இந்த வகையான மாற்றத்தை ஏற்படுத்தினால் இயற்கையாகவே இரண்டாவது பப்பரின் சுமை அதிகரிக்கும் எனவே தாமதம் பாதையில் 2 அதிகரிக்கும் ஆனால் இந்த பாதை 2 போதுமான நேர்மறையான மந்தநிலைகளைக் கொண்டிருந்தது இது மிகவும் முக்கியமானதாக இருந்தது தாமதத்தில் இந்த கூடுதல் அதிகரிப்பு காரணமாக இது இன்னும் நேர்மறையான சரிவுகளுடன் உள்ளது எனவே இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அபராதம் ஸ்வாப்பிங் கம்முடேடிவ் பின் என்பது பல கேட்கள் உள்ளன அதாவது நீங்கள் சில பின்களை இடமாற்றம் செய்தால் அவை செயல்பாட்டுக்கு சமமாக இருக்கும் சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் உள்ளீடு மற்றும் கேட் A B C வெளியீடு A B மற்றும் C ஆகும் இப்போது நீங்கள் C A B உடன் கேட்டை மாற்றினால் அது C A B அல்லது C B A அவை அனைத்தும் ஒரே மாதிரியானவை ஏனெனில் இந்த AND பங்சன் ஒரு கமுடேடிவ் A B B A க்கு சமம் நீங்கள் இதை எளிதாக நிரூபிக்க நீங்கள் கமுடேடிவ் விதியைப் பயன்படுத்தலாம் இதேபோல் அடிப்படை கேட்கள் அனைத்தும் கமுடேடிவ் NAND அல்லது NOR பிரத்தியேக OR அல்லது அவை அனைத்தும் இயற்கையில் கமுடேடிவ் ஆக இருக்கின்றன நீங்கள் விரும்பும் எந்த வகையிலும் உள்ளீடுகளை மாற்றிக் கொள்ளலாம் வெளியீட்டு செயல்பாடு மாறாது அவை செயல்பாட்டுடன் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் எனக்கு வேறு சில செயல்பாட்டுத் ப்ளாக்ஸ்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அதை மல்டிபிளெக்சர் என்று சொல்லலாம் எனக்கு ஒரு மல்டிபிளெக்சர் உள்ளது எனக்கு A B மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லைன் S இங்கே உள்ளது இது வெளியீடு இப்போது நான் எனது உள்ளீடுகளை இடமாற்றம் செய்கிறேன் நான் இந்த B ஐ உருவாக்குகிறேன் இந்த A ஐ உருவாக்குகிறேன் இந்த செயல்பாடு இதற்கு சமமாக இருக்காது இது சமமானதல்ல ஏனெனில் S 0 க்கு சமமாக இருந்தால் இந்த விஷயத்தில் A தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆனால் இப்போது இங்கே B தேர்ந்தெடுக்கப்படும் எனவே சில செயல்பாட்டுத் ப்ளாக்ஸ்கள் உள்ளன இதற்காக இந்த பின்களை மாற்ற முடியாது மாற்றக்கூடிய பின்களை கமுடேடிவ் பின்ககளாக அழைக்கப்படுகின்றன அனைத்து அடிப்படை கேட்களுக்கும் பின்களும் கமுடேடிவ்வாக இருக்கின்றன மேலும் அவை அனைத்தையும் நீங்கள் எளிதாக இடமாற்றம் செய்யலாம் இந்த முறை நீங்கள் கமுடேடிவ் பின்களை மாற்றலாம் என்று கூறுகிறது இப்போது கேட்களின் மட்டத்தில் நீங்கள் கவனித்த மற்றொரு விஷயம் நீங்கள் இடமாற்றம் செய்தாலும் எந்த மாற்றமும் இல்லை இது மிகவும் நன்றாக இருக்கிறது நான் உங்களுக்கு ஒரு எளிய உதாரணத்தைக் காட்டுகிறேன் நீங்கள் ஒரு டிரான்சிஸ்டர் லெவல் சர்க்யூட்டைப் பார்த்தால் 3 உள்ளீடு NAND உள்ளது எனவே ஒரு டிரான்சிஸ்டர் லெவல் சர்க்யூட்டில் புல்அப் 3 p வகை டிரான்சிஸ்டர்கள் இருக்கும் A B C என்று சொல்லலாம் புல்டவுனில் 3 இணையான n வகை டிரான்சிஸ்டர்கள் இருக்கலாம் இப்போது இந்த வெளியீடு சில சுமை கொள்ளளவை இயக்கும் CL இது VDD இப்போது நான் சொல்வது என்னவென்றால் இந்த கேட் A B மற்றும் C உள்ளீடுகளைப் பொறுத்தவரை கமுடேடிவ் என்று நாம் கூறினாலும் வெளியீடு f இது f என்று சொல்லலாம் ஆனால் இந்த A மாறும்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் B மற்றும் C ஏற்கனவே 0 மற்றும் 0 A 0 ஆக இருந்தது A 1 ஆகிறது A 1 ஆக இருந்தது 0 ஆகி வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே B 0 மற்றும் 0 என்பது இது கண்டட்டிங் இது கண்டட்டிங் A 1 என்பது இது ஆப் இப்போது இது கண்டட்டிங் A கண்டட்டிங் ஆகும் போது இது பாதையாக இருக்கும் இப்போது மற்றொண்டு என்னவென்றால் நான் C பற்றி பேசும்போது இந்த A B ஏற்கனவே கண்டட்டிங் இப்போது நான் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையிலான தாமதத்தை மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நிகர தாமதம் அல்லது இந்த சமிக்ஞை பரப்புதல் தாமதம் அனைத்தும் VDD முதல் இங்கிருந்து இருக்க வேண்டிய அவசியமில்லை சில சந்தர்ப்பங்களில் நான் முழு பாதையையும் எடுக்க வேண்டியிருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் குறுகிய பாதையை எடுக்க வேண்டியிருக்கலாம் எனவே பின்களின் குறுக்கே தாமதம் ஒரு கேட்க்கு சற்று வித்தியாசமாக இருக்கலாம் எனவே இங்கே நாம் சொல்வது என்னவென்றால் உண்மையான டிரான்சிஸ்டர் நிலை நெட்லிஸ்ட்டில் மிகவும் செயல்பாட்டுடன் கூடிய கமுடேடிவ் பின்களும் வெவ்வேறு தாமதங்களைக் கொண்டிருக்கலாம் ரூல் ஆப் தம்ப் என்னவென்றால் ஒரு சமிக்ஞை பின்னர் வந்தால் அதை வேகமாக உள்ளீட்டு பின் ஒன்றுக்கு ஒதுக்குகிறீர்கள் ஆனால் ஒரு சமிக்ஞை முன்பு வருகிறதென்றால் அதை மெதுவாக இருக்கும் பின் ஒன்றுக்கு ஒதுக்கலாம் இதுவே ரூல் ஆப் தம்ப் ஆகும் எளிய எடுத்துக்காட்டு இங்கே காட்டப்பட்டுள்ளது இவை உள்ளீடுகளின் தாமதத்தைக் குறிக்கின்றன இவை 2 உள்ளீட்டு கேட்கள் போன்றவை இரண்டு தாமதங்களும் 1 மற்றும் 1 ஆகும் இங்கே இது 1 மற்றும் 2 ஆகும் இவை வருகை நேரங்கள் எனவே இந்த உணர்தலுக்கு வெளியீட்டு வருகை நேரம் 2 பிளஸ் 2 பிளஸ் 1 5 ஆக இருக்கும் ஆனால் நான் உள்ளீட்டில் ஒரு பரிமாற்றம் செய்தால் அது இங்கே C B மற்றும் இங்கே கொண்டு வருகிறது பின்னர் 0 1 0 முந்தையது எனவே 2 க்குள் இது தயாராக இருக்கும் 2 ஆல் 3 இது தயாராக இருக்கும் எனவே 5 இலிருந்து தாமதத்தை 3 ஆக குறைத்துள்ளோம் இது ஒரு வகையான நுட்பமாகும் இதில் தாமதத்தை மேம்படுத்துவதற்காக உள்ளீடுகளைச் செய்வதன் மூலம் அவற்றை சரிசெய்யலாம் கடைசியாக கேட் சிதைவு என்பது பூலியன் இயற்கணிதத்தில் உள்ள சில விதிகளை பயன்படுத்தி சிறிய கேட்களாக கேட்களை சிதைப்பது காரணம் இரண்டு ஒன்று நிச்சயமாக நீங்கள் சிறிய கேட்களாகப் பிரித்தால் ஒட்டுமொத்த தாமதம் குறையலாம் மேலும் ஒரு பெரிய கேட்களுக்கு உங்கள் MOS நிலை டிரான்சிஸ்டர் நிலை நெட்வொர்க் மிகவும் சிக்கலானதாக இருக்கும் இதில் அதிக திறன் விளைவுகள் இருக்கும் தாமதம் பெரியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை சிறிய கேட்களாக உடைக்க முடிந்தால் சிலவற்றில் சாதகமாக இருக்கும் இந்த ஸ்லைடு ஒரு எளிய உதாரணத்தைக் காட்டுகிறது 2 நிலை AND OR உணர்தல் இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் எந்தவொரு 2 நிலை AND OR 2 நிலை NAND NAND க்கு சமம் இது இதற்கு சமம் நான் இதைப் போன்ற ஒரு உணர்தலைக் கொண்டிருக்க முடியும் இங்கே நமக்கு மூன்று 2 உள்ளீட்டு NAND கேட்கள் மற்றும் ஒரு 3 உள்ளீட்டு NAND கேட் தேவை ஆனால் இந்த 3 உள்ளீட்டு NAND கேட்களை நீங்கள் 2 உள்ளீடாக உடைக்கலாம் அதைத் தொடர்ந்து 2 உள்ளீடு NAND இங்கே எனக்கு மாற்று உணர்தல் உள்ளது அங்கு அனைத்து கேட்களுக்கு 2 உள்ளீடுகள் மட்டுமே இந்த வகையான டிரான்ஸ்மிஷன் தாமதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் ஏனெனில் இந்த விஷயத்தில் 2 உள்ளீட்டு வாயிலின் தாமதம் மற்றும் 3 உள்ளீட்டு வாயிலின் தாமதம் ஒரே மாதிரியாக இருக்காது அவை வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இங்கே நாம் யூனிபோர்ம் ஆக்க முயற்சிக்கிறோம் பூலியன் மறுசீரமைப்பு என்பது ஒரு நுட்பமாகும் அங்கு இயற்கணிதம் அல்லது பூலியன் இயற்கணிதத்தை மாற்றுவதற்கான விதிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் சில பொதுவான துணை வெளிப்பாடுகளை அடிப்படையில் கண்டுபிடிக்கலாம் பூலியன் இயற்கணிதத்தின் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை எவ்வாறு பயன்படுத்துவதற்கான எடுத்துக்காட்டு அடுத்த ஸ்லைடில் உள்ளது இது A அல்லது B C என்பது A அல்லது B மற்றும் A அல்லது C க்கு சமம் நாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை நேரத்தை மேம்படுத்த பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டில் 2 செயல்பாடுகளை எடுத்துக்கொள்கிறோம் ஒன்று x என்பது a அல்லது b c க்கு சமம் மற்றொன்று y a b அல்லது c க்கு சமம் நாம் இதற்கு மீண்டும் வருவோம் இந்த செயல்பாடுகளை முதலில் பார்ப்போம் இந்த x என்பது a அல்லது b c ஐ நினைவுபடுத்த பயன்படும் செயல்பாடு இப்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை பயன்படுத்தி அதை a அல்லது b a அல்லது c என எழுதலாம் இதேபோல் y a b அல்லது c எனவே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை பயன்படுத்தி நீங்கள் a அல்லது b a அல்லது c எழுதலாம் எனவே இதைப் போலவே நாம் செயல்படுத்த வேண்டும் இது a அல்லது b போன்றது இது a அல்லது c செயல்படுத்துகிறது இது b அல்லது c செயல்படுத்துகிறது எனவே தேவையான வெளியீடுகளை மட்டும் செய்வதன் மூலம் நீங்கள் x மற்றும் y ஐப் பெறுவீர்கள் இப்போது உள்ளீடுகளின் உள்ளீட்டு வருகை நேரம் 4 1 மற்றும் 2 என்று நாம் கருதினால் a 4 b 1 c 2 4 1 2 இல் வருகிறது எனவே தாமதம் 4 பிளஸ் 1 பிளஸ் 1 ஆக இருக்கும் 6 மற்றும் 6 ஆகிய இரண்டு நிகழ்வுகளுக்கும் அதிகபட்சம் ஆனால் இப்போது நாம் இந்த வழியைப் பயன்படுத்தவில்லை என்று வைத்துக்கொள்வோம் a அல்லது b c a b அல்லது c போன்ற நேரான செயலாக்கத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதாவது AND முதல் மட்டத்தில் OR இரண்டாவது மட்டத்தில் பயன்படுத்துகிறீர்கள் இங்கே தாமதம் 5 ஆக இருக்கும் ஆனால் ஏன் இன்னும் 6 ஒரு 4 இல் வருவதால் உங்களுக்கு இரண்டு கேட் தாமதங்கள் தேவை எனவே அவர்களில் ஒருவரையாவது நாம் வேகப்படுத்த முடியும் இதன் மூலம் நீங்கள் நெட்லிஸ்ட்டை மறுசீரமைக்கக்கூடிய பல நுட்பங்களைக் கண்டோம் இதன்மூலம் அந்தந்த நேரத்துடன் கூடிய சிறப்பியல்புகளை மேம்படுத்தலாம் என்றும் கூறலாம் ஏனென்றால் நிலையான நேர பகுப்பாய்வு மேற்கொண்ட பிறகு இந்த வகையான சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் நிறைய நேரத் தேவைகள் உள்ளன என்பதைக் கண்டுபிடிப்போம் அவை பூர்த்தி செய்யப்படவில்லை நாம் பல மாற்றங்களையும் பரிமாற்றங்களையும் சுற்று நெட்லிஸ்ட் பிலேஸ்மேன்ட்டை செய்ய வேண்டியிருக்கலாம் எனவே பொதுவாக பயன்படுத்தப்படும் சில நுட்பங்களைப் பற்றி பேசினோம் அடுத்த சொற்பொழிவில் நாம் இதைத் தொடர்ந்து கொண்டிருப்போம் ஒட்டுமொத்த செயல்திறன் உந்துதல் மற்றும் இதுவரை நாம் கற்றுக்கொண்டவை மற்றும் ஒருங்கிணைந்த அர்த்தத்தில் அது என்ன என்பதைப் பார்ப்போம்